வரவேற்கிறோம் இன்று நாம் மேலாளர்கள் ஆலோசகர்கள் மற்றும் தலைவர்களாக பொறியாளர்களின் பங்கு பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே பொறியியல் நடைமுறையில் நெறிமுறைகளைப் பற்றி நாம் விவாதிப்பது போல அவர்கள் நிறுவனங்களின் ஊழியர்கள் அல்லது அவர்கள் சுயாதீன ஆலோசகர்களாகச் செயல்படுகிறார்கள் என்று நாம் கருதுகிறோம் நிறுவனப் படிநிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும் போது அவர்கள் தங்கள் தொழில்நுட்பத் திறன்களுக்கு அப்பால் தலைவர் மேலாளர்களின் பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வது போல இருக்கும் அவர்கள் இந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்கள் இந்த பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே ஒரு மேலாளர் தலைவர் அல்லது நம் ஆலோசகர் பாத்திரத்தை வகிக்கும் போது அவர்கள் மேலாளர்கள் ஆலோசகர்கள் அல்லது தலைவர்களின் இந்த பாத்திரங்களில் அவர்கள் எடுக்க வேண்டிய பல்வேறு முடிவுகளின் பாக்கெட்டுகள் தொடர்பாக பல நெறிமுறை சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் தற்போதைய தொகுதி இந்த பாத்திரங்கள் தொடர்பான நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் பொறியாளர்கள் இது சம்பந்தமாக இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அவர்களின் சாத்தியமான நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறது இந்த தொகுதியில் கொடுக்கப்படும் மொத்த கவரேஜ் அதுவாக இருக்கும் எனவே இந்த தொகுதிக்கான விவாதத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் பொறியாளர்கள் மேலாளர்களாகவும் மேலாளர்கள் தொழில் வல்லுநர்களாகவும் நெறிமுறை சூழலை மேம்படுத்துதல் குழப்பங்களை நிர்வகித்தல் குழப்பம் தீர்வுக்கான கொள்கைகள் ஆலோசனைப் பொறியாளர்கள் விளம்பரப் போட்டி ஏலப் பாதுகாப்பு மற்றும் வாடிக்கையாளர் தேவைகள் பொறியாளர்கள் நிபுணத்துவ நேரில் கண்ட சாட்சிகள் மற்றும் ஆலோசகர்களின் பங்கை இந்த தொகுதி உள்ளடக்கும் நீதிமன்றங்களில் நிபுணத்துவம் வாய்ந்த சாட்சிகள் நீதிமன்றங்களில் முறைகேடுகள் திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பதில் ஆலோசகர்கள் தார்மீக தலைமை மிகவும் பயனுள்ள தார்மீக தலைவர்களின் பழக்கவழக்கங்கள் மேலாளர்களாக பொறியியல் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேலும் இவை அனைத்தையும் பற்றிய விரிவான விவாதத்திற்கு செல்வோம் இப்போது முதலில் மேலாளர்களாக பொறியாளர்களைப் போல விவாதிக்கப் போகிறோம் எனவே பொறியாளர்கள் முழு அளவிலான கல்வியை தொழில்நுட்பக் கல்விப் பயிற்சியாக ஒரு நிபுணராகப் பெற்றாலும் நாம் என்ன காண்கிறோம் எனவே அவர்களின் தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களை முடித்த பிறகு ஆரம்பத்திற்குப் பிறகு சில ஆரம்ப ஆண்டுகளில் அவர்கள் மேலாளர்களின் பாத்திரத்திற்கு மாறுகிறார்கள் அதற்காக அவர்கள் பொறியாளர்களாகக் கற்றுக்கொண்ட பாடத்தின் ஒரு பகுதியாக உண்மையான எந்தப் பயிற்சியையும் பெறுவதில்லை எனவே இந்த மாற்றம் ஏன் நிகழ்கிறது என்று நாம் யோசிக்கலாம் 2 காரணிகள் இருப்பதால் இந்த மாற்றம் நிகழலாம் நிறுவனங்கள் இரட்டை வேடங்களை விரும்பலாம் ஏனெனில் பொறியாளரைப் போல தொழில்நுட்பப் பின்னணியைப் புரிந்துகொள்ளும் மேலாளர் எப்போதும் இருப்பது நல்லது நிச்சயமாக நிர்வாகத்தின் களத்தில் பொறியாளரை ஈர்க்கக்கூடிய பெருநிறுவன ஊக்கத்தொகைகள் நிறைய உள்ளன எனவே நாம் விவாதிக்கும்போது நாம் என்ன புரிந்துகொள்கிறோம் பல நிறுவனங்கள் இப்போது மேலாளர்களின் இரட்டைப் பாத்திரத்தை வகிக்கக்கூடிய பொறியாளர்களை விரும்புகின்றன ஏனெனில் சில நேரங்களில் அவர்களின் தொழில்நுட்ப புரிதல் தொழில்நுட்ப நிறுவனங்களை நிர்வகிப்பதை நிறைவு செய்கிறது கார்ப்பரேட் வேலைகளின் வணிகப் பக்கத்தை பொறியாளர்களுக்குக் கற்றுக்கொடுப்பது எளிதானது ஏனெனில் அவர்கள் பொதுவாக அவர்களின் மிக உயர்ந்த தகுதி நிலை மற்றும் அதைப் பற்றி அவர்களுக்குக் கற்பிப்பது மிகவும் எளிதானது மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால் பொறியாளர்கள் மிக உயர்ந்த தொழில்நுட்ப மற்றும் அளவு பகுப்பாய்வு திறனைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவர்கள் சிக்கலைத் தீர்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் இது செலவைக் குறைப்பதற்கான விநியோகச் சங்கிலி மேலாண்மை போன்ற பாத்திரங்களைத் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களைத் தயாராக்குகிறது எனவே இதற்கு நிறைய கணக்கீட்டுத் திறன்கள் தேவைப்படுவதால் இது கூடுதல் மனித சக்தியைச் சேமிக்க நிறுவனத்திற்கு உதவுகிறது எனவே ஒரு நபர் இரண்டு பாத்திரங்களையும் செய்ய முடிந்தால் அது நிச்சயமாக நிறுவனத்திற்கு எளிதானது ஏனெனில் அது செலவில் பங்கைச் சேமிக்கிறது மேலும் தொழில்நுட்ப பின்னணி கொண்ட நபர் மென்மையான திறன் பகுதியில் பயிற்சி பெற்றால் நடத்தை அம்சம் பகுதியில் எனவே இரண்டு வேலைகளையும் அவர் சிறப்பாகச் செய்ய முடியும் எனவே நாம் விவாதித்த பொறியாளர்களுக்கு மற்றொரு காரணம் இரட்டை வேடங்களில் நடிக்கக்கூடிய நபரைத் தேடும் முன்னோக்கு போன்ற நிறுவனங்கள் பொறியாளர்களை ஈர்க்கும் புள்ளியில் இருந்து நிர்வாகப் பணியாளர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுவதும் அதிக சம்பளம் என்பது அதிகாரிகளின் கௌரவமாக இருக்கலாம் நிறுவனங்களில் அங்கீகாரம் மற்றும் இரட்டை ஏணி கேரியர் விருப்பங்களைப் போலவே நிர்வாக அல்லது நிர்வாகப் பாத்திரங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நபர் மிக விரைவாக ஏணியில் உயர உதவுகிறது எனவே பொறியாளர்கள் தொழில்நுட்பத்திலிருந்து நிர்வாக அல்லது நிர்வாகப் பாத்திரங்களுக்கு மெதுவாக மாறுவதற்கு இவை மீண்டும் ஈர்க்கும் புள்ளிகளாகும் எனவே தொழில்நுட்ப முக்கிய நபர்களாக இருந்து மேலாளர்களாக மாறுவது அவசியம் இது திட்டமிடல் மற்றும் நிதி சந்தைப்படுத்தல் மேலாண்மை மனித வளங்கள் போன்றவற்றில் திறன்களின் விரிவாக்கம் பின்னர் ஆபத்தான முடிவுகளை எடுப்பதற்கும் அதிக துல்லியத்துடன் மக்களை ஒருங்கிணைத்து ஊக்குவிப்பதும் ஆகும் எனவே ஒரு பொறியாளர் உண்மையில் அவர்களின் தனிப்பட்ட திறன்களில் வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நிறுவனத்தில் நிறைய நபர்களை நிர்வகிக்க வேண்டும் எனவே இவை ஒரு மேலாளரின் பாத்திரத்தில் நடிப்பதைக் காட்சிப்படுத்த விரும்பும் ஒரு நபரின் தொழில்முறை தேவைகள் ஆகும் எனவே ஒரு மேலாளராக பொறியியலாளரின் முதன்மைப் பொறுப்பு இயற்கையில் மதிப்புமிக்க ஒரு பொருளை தயாரிப்பது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் போன்ற மக்களுடன் நல்ல உறவைப் பேணுவதும் அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருப்பதும் ஆகும் எனவே நபர்கள் மற்றும் பாதுகாப்பான நடத்தைகள் பாதுகாப்பான தயாரிப்புகள் முதன்மையான அக்கறையாக இருக்க வேண்டும் மற்றும் லாபத்திற்காக அல்ல மேலாளர்களாக பொறியாளர்களின் முக்கிய பொறுப்புகளில் 2 போன்றவற்றை நீங்கள் பார்க்க முடியும் என நிறுவனத்திற்குள் ஒரு நெறிமுறை சூழலை மேம்படுத்துவது மற்றும் குழப்பங்களை த் தீர்ப்பது ஆகும் அவை இரண்டையும் விரிவாக விவாதிப்போம் ஒரு நெறிமுறையை மேம்படுத்துதல் ஒரு நெறிமுறை காலநிலையை மேம்படுத்துதல் எனவே நெறிமுறை காலநிலையால் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் நிறுவனங்களில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால முடிவுகளை எடுக்கும்போது அது தார்மீக பொறுப்பான நடத்தையை நிறைவு செய்யும் பணிச்சூழலாகும் எனவே தார்மீக பொறுப்புள்ள நடத்தை அங்கீகரிக்கப்பட வேண்டும் அது நிறுவனத்தில் மதிக்கப்பட வேண்டும் மேலும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால முடிவுகளை எடுக்கும்போது அது ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவே அது எப்படி செய்யப்படுகிறது இந்த தார்மீக பொறுப்பான நடத்தை நிறுவனத்தில் எவ்வாறு ஊக்குவிக்கப்படுகிறது என்பது முறையான கொள்கைகள் நிறுவனமயமாக்கப்பட்ட நடைமுறைகள் மற்றும் சிக்கல்கள் மற்றும் கடமைகளில் முறைசாரா நடைமுறைகள் மற்றும் மரபுகள் ஆகியவற்றின் மூலம் இருக்கலாம் மேலாளர்களாக பொறியாளர்களுக்கு இத்தகைய நெறிமுறை காலநிலைகளை உருவாக்குவதில் பெரும் பொறுப்பு உள்ளது ஏனெனில் இது பல சந்தர்ப்பங்களில் செய்வதன் மூலம் நிர்வகிப்பது போன்றது எனவே அவர்களே பொறியாளர் வல்லுநர்களாக இருந்தால் அவர்களே இந்த நடைமுறைகளைப் பின்பற்றி நடைமுறை நடைமுறைகளைப் பின்பற்றி மக்களின் பாதுகாப்பைக் கவனித்து செயல்களுக்கு தார்மீகப் பொறுப்பாளிகளாகத் தாங்களே இதைச் செய்ய மற்றவர்களை ஊக்குவிக்கிறார்கள் மற்றவர்களும் ஊக்கமளிக்கப் போகிறார்கள் அவர்களிடமிருந்து கற்றுக் கொள்ளப் போகிறார்கள் மேலும் மெதுவாக முழு அமைப்பும் ஒரு நெறிமுறை அமைப்பாக செயல்படப் போகிறது வெவ்வேறு வகையான நெறிமுறை காலநிலைகள் இருப்பது போல் இது நிகழலாம் மேலும் அது பல்வேறு நிறுவனங்களில் நிலவும் எனவே ஒரு தீவிரத்தில் 2 உச்சநிலைகள் இருக்கலாம் அந்த அமைப்பு நெறிமுறைகளில் மிகவும் அலட்சியமாக இருக்கும் நபரைப் போல எனவே இந்த விவாதங்கள் போர்டு அறையில் அல்லது கூட்டங்களில் மட்டுமே நடக்கலாம் ஆனால் நெறிமுறை நடைமுறைகளை எவ்வாறு நிறுவனமயமாக்குவது என்பது பற்றி அமைப்பு மிகவும் தீவிரமாக இல்லை மறுவடிவமைப்பது எப்படி என்பது கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளாக இருக்கலாம் எப்படிப் பின்தொடர வேண்டும் என்பதை விரும்புவது எப்படி அதை எப்படிப் பின்பற்றுவது என்பதை ஒவ்வொரு பணியாளரும் பின்பற்றுகிறார்கள் எனவே இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் மற்ற தீவிர அமைப்பில் இந்த அமைப்புக்கள் நோக்கம் மற்றும் பார்வையில் நெறிமுறை நடத்தையை மட்டும் உட்கொள்வதில்லை ஆனால் புரிந்து கொள்வதில் அவர்கள் எப்படி ஆர்வம் காட்டுகிறார்கள் நிறுவனத்தில் தினசரி செயல்பாடுகள் மற்றும் நடைமுறைகளின் ஒரு பகுதியாக அதை எவ்வாறு மாற்றுவது எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் 2 உச்சநிலைகளைக் காணலாம் நெறிமுறை காலநிலை மற்றும் பிற தீவிரத்தன்மை பற்றி ஊழியர்கள் வகை நிறுவனங்கள் இருக்கும் ஒரு பகுதியில் நிறுவனங்களில் நெறிமுறைகள் எவ்வாறு சிறந்த முறையில் இணைக்கப்படலாம் மற்றும் அதற்கான நேர்மறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தார்மீக முன்முயற்சியுடன் முயற்சி செய்கின்றன எனவே மேலாளர்கள் என பொறியாளர்கள் விவரிக்கப்பட்ட இரண்டாவது பாத்திரம் குழப்பங்களை திறம்பட கையாள்கிறது எனவே நாம் இங்கே என்ன காண்கிறோம் பிணக்குகளைப் போலவே மற்றவர் நம்புவதில் கருத்து வேறுபாடு என்று நான் நம்புவது மதிப்புக் கருத்து வேறுபாடுகள் எனவே கார்ப்பரேட் செயல்திறனை அச்சுறுத்துவது போன்ற குழப்பங்களை த் தீர்க்க அல்லது தடுக்க மேலாளர்களுக்கு அதிகாரமும் பொறுப்பும் உள்ளது எனவே குழப்பம் ஒரு ஆரோக்கியமான குழப்பமாக இல்லாவிட்டால் அது ஒரு செயல்பாட்டு குழப்பமாக இல்லாவிட்டால் அது ஒரு செயலற்ற குழப்பமாக மாறும் அதில் அது பெருநிறுவன செயல்திறனை அச்சுறுத்துகிறது இந்த குழப்பங்களை த் தீர்க்க அல்லது தடுக்க மேலாளர்களுக்கு அதிகாரமும் பொறுப்பும் உள்ளது எனவே ஆனால் அவ்வாறு செய்யும்போது மேலாளர்கள் தங்கள் சர்வாதிகார சக்தியை மற்றவர்களுக்கு வழிகாட்ட ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது மேலும் இதுபோன்ற முடிவுகளை மற்றவர்கள் மீது திணிக்கக் கூடாது எனவே நான் பரிந்துரைத்தபடி உதாரணங்களால் வழிநடத்தி நிர்வகிப்பது போல் இருக்க வேண்டும் எனவே ஒரு நெறிமுறை காலநிலை சூழலை உருவாக்க நீங்கள் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் இந்த விஷயங்களின் முக்கியத்துவம் மற்றும் சில நடைமுறைகளைப் பின்பற்றுவதன் மூலம் தானாக முன்வந்து அதில் பங்கேற்கவும் எனவே மேலாளராகச் செயல்படும் ஒரு மேலாளர் அல்லது பொறியாளரின் பணியைப் போல நாம் புரிந்துகொள்வது குழப்பங்களை ஆக்கபூர்வமாகத் தீர்க்கக்கூடிய சூழலை உருவாக்குவதாகும் எனவே குழப்பங்களை ஆக்கப்பூர்வமாகத் தீர்க்கக்கூடிய சூழலை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வரக்கூடிய அல்லது பொறியாளர் மேலாளர் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையான குழப்பங்கள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொறியியல் திட்ட மேலாளர்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் 7 விதமான குழப்பங்களை க் கண்டறிந்துள்ளனர் எனவே முதலில் நிச்சயமாக அட்டவணைகள் மீது குழப்பங்கள் மேலும் குறிப்பாக மற்ற துறைகளின் ஆதரவு தேவைப்படும் போது அவை அதிகம் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமான திட்டங்கள் மற்றும் துறைகள் மீதான குழப்பங்கள் ஆகும எனவே அமைப்பின் முக்கிய வெளியீட்டிற்கு யார் மிகவும் முக்கியமானவர் என்பது அதிகாரத்திற்கு மிகவும் நெருக்கமானது எனவே அந்த வகையில் மற்ற துறையை விட எந்தத் துறை அதிக சக்தி வாய்ந்தது என்பதைப் போல வளப் பங்கீடும் அதிகாரத்தை மையப்படுத்துதலும் இருக்கும் இது பணியாளர் வளங்கள் மீதான குழப்பங்கள் தொழில்நுட்ப சிக்கல்கள் போன்ற குழப்பங்கள் குறிப்பிட்ட செலவு அட்டவணைகள் மற்றும் செயல்திறன் நோக்கங்களுக்குள் சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான மாற்று வழிகள் நிர்வாக நடைமுறைகளிலும் முரண்பாடுகள் இருக்கலாம் குழப்பங்கள் ஆளுமை குழப்பங்களாக இருக்கலாம் மற்றும் குழப்பங்கள் செலவுகள் காரணமாகவும் இருக்கும் எனவே மற்ற ஆர்வமுள்ள தரப்பினருடன் இதேபோன்ற ஆர்வமுள்ள தரப்பினருடன் பல்வேறு இடைமுகங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம் எனவே இவை போன்ற குழப்பங்கள் எழக்கூடிய மண்டலங்களாக இருக்கலாம் எனவே இந்த குழப்பங்களைத் தீர்ப்பதற்கான ஒரு வழியாக அதைச் செய்வதன் விளைவாக இந்த குழப்பத்தை தீர்க்கும் வழிகள் என்னவாக இருக்கும் குழப்பத்தை தீர்ப்பதற்கு 4 பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகள் உள்ளன முதலில் மக்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும் பிரச்சனையிலிருந்து மக்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் பின்னர் ஆர்வம் நிலைகளில் அல்ல நலன்களில் கவனம் செலுத்துகிறது விருப்பங்கள் பல்வேறு சாத்தியக்கூறுகள் மற்றும் அளவுகோல்களை உருவாக்குகின்றன முடிவுகள் சில நிலையான அளவுகோல்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன எனவே முதலில் அதை எவ்வாறு செய்வது என்பது பிரச்சனையிலிருந்து தனி நபர்களைப் பார்ப்போம் எனவே பிரச்சனை மட்டுமே முக்கியம் என்பதை இது குறிக்கவில்லை ஆனால் மக்கள் முக்கியமல்ல அதில் கவனம் செலுத்துவதில்லை மக்களிடையே ஆளுமை குழப்பங்களை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதைப் பற்றி விவாதிக்க முயற்சிக்கிறது கையில் இருக்கும் பணியைப் பற்றி இருக்கும் இந்த விவாதம் மிகவும் ஆரோக்கியமான விவாதத்திற்கு வழிவகுக்கலாம் இது பணியில் மேலும் முன்னேற்றத்தை கொண்டுவருகிறது ஆனால் அது மக்களைக் குற்றம் சாட்டுவது போலவும் ஒருவருக்கொருவர் சக்தியைக் கண்டறிவது போலவும் மாறினால் அது வேறுபட்ட கண்ணோட்டத்தை எடுக்கும் அதனால்தான் பல சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்பது மக்கள் விவாதத்தின் அசல் பிரச்சினையை மறந்துவிட்டு ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகிறார்கள் இது ஒரு வகையான செயலற்ற குழப்பமாகும் எனவே மக்களைக் குறை கூறுவதை விட பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது இறுதித் தீர்வை எட்டுவதற்கு முன் ஒவ்வொரு தரப்பினரும் தங்கள் கருத்தை முன்வைக்க சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவே அடுத்ததாக நாம் எப்போது நலன்களைப் பற்றி பேசுகிறோமோ அப்போதெல்லாம் பதவியில் கவனம் செலுத்தாமல் நலன்களில் கவனம் செலுத்துங்கள் சில சமயங்களில் ஸ்தான பலத்தால் என்ன நடக்கிறதோ அதை மக்கள் விரும்பி நிறுத்தலாம் மற்றும் சில விஷயங்களை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளச் செய்யலாம் ஆனால் ஒரு குழப்பத்தை குறைக்க வேண்டும் என்றால் சில சமயங்களில் நாம் ஆர்வத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அது எங்கிருந்து வருகிறது போன்ற நிலைகளில் அல்ல அந்த நபர் எங்கிருந்து எந்த அளவிலான படிநிலையில் இருக்கிறார் என்ற ஆலோசனை வருகிறது இங்கே நிலைகள் என்பது பேரம் பேசும் ஊழியர்களுக்கு ஒரு கட்சியாக இருப்பவர்கள் மட்டுமல்ல சரியாகச் சிந்திக்கக்கூடியவர்களும் கூறப்பட்ட கருத்துக்களைக் குறிக்கிறது எனவே அதிகாரப் பதவிகளில் இருப்பவர்களின் நலன்களைப் பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவது போன்ற பிரச்சினைகளைத் தீர்க்க வேண்டும் ஆனால் மீண்டும் கவனம் அனைத்து தரப்பினரின் நலனுக்கான தீர்வுகளைக் கொண்டு வர வேண்டும் எனவே பதவி அதிகாரத்தில் இருப்பவர் அந்த அதிகாரத்தைப் பயன்படுத்தி பிரச்சினைகளைத் தீர்த்து தனக்குச் சாதகமான முடிவைப் பெறுவதற்கான ஒரே பலனைப் பெற முயற்சிப்பது போல் இது நடக்காது எனவே அதிகாரப் பதவியில் இருப்பவர்களின் நலன்களை மட்டும் கருத்தில் கொண்டு தீர்வுகள் அமையக்கூடாது ஆனால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் அக்கறை கொண்ட அனைத்து தரப்பினருக்கும் ஆர்வமுள்ள ஒரு தீர்வைக் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் எனவே எல்லாத் தரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சிறந்த தீர்வு எதுவாக இருக்கும் என்பதைக் கண்டறிய முயற்சிக்கிறோம் எனவே நாம் அதைச் செய்ய வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் நலன்களையும் நாம் ஆராய வேண்டுமானால் அதிகாரப் பதவிகளில் இருப்பவர்கள் மட்டுமல்ல ஆர்வத்திற்கு ஏற்ற தீர்வை நாம் முன்வைக்க வேண்டும் பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பின்னர் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை விரும்புவது அவர்களின் ஏற்றுக்கொள்ளும் தன்மை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் நலன்களுக்கு சேவை செய்வதற்கான பொருந்தக்கூடிய தன்மை ஆகியவற்றைக் கண்டறிய மூளைச்சலவை செய்வதற்கான பல்வேறு விருப்பங்களை நாம் உருவாக்க வேண்டும் எனவே அது இறுதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன் பல்வேறு விருப்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதாகும் எனவே பெரும்பாலும் சிறந்த தீர்வுகள் கூறப்பட்ட நிலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளைப் பிரிக்கும் சமரசங்கள் அல்ல ஆனால் கவனம் செலுத்தப்படாத ஆக்கபூர்வமான விருப்பங்கள் எனவே ஆக்கப்பூர்வ விருப்பங்கள் அல்லது அது போன்ற கூறப்பட்ட நிலைகளுக்கு இடையே பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கும் தீர்வுகள் இருக்கக்கூடாது என என்ன நடக்கிறது ஆனால் நாம் தீர்வுகளை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அதில் அதிக விருப்பங்கள் உள்ளன இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்கும் ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் மற்றும் நிதி ரீதியாக மட்டுமல்ல நெறிமுறை ரீதியாகவும் நன்றாக இருப்பார்கள் எனவே ஒரு அக்கறையான முன்னோக்காக நாம் காண்கிறோம் எனவே ஆர்வமுள்ள அனைத்து தரப்பினரின் நலன்களுக்கும் நாம் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எல்லாத் தரப்பினரையும் போலவே தேவைகளுக்குப் பதிலளிப்பது சாத்தியமாகலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களின் வெளிப்படுத்தப்பட்ட தேவைகள் மற்றும் அவர்கள் அங்கீகரித்த கட்டுப்பாடுகளின் ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் எப்போதும் ஒரு தரவரிசையை வரிசைப்படுத்தலாம் நம்மிடம் உள்ள வரிசைப்படுத்தல் தேவைப்படும் வரிசையில் அதைச் செய்யலாம் இது மிக முக்கியமானது இரண்டாவது மற்றும் மூன்றாவது நபரை தொடர்ந்து தேவைகளை சந்திப்பது மிகவும் முக்கியமானது எனவே எனது குரல்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படாமலோ அல்லது கேட்கப்படாமலோ நாம் பெறப்பட்டதாக யாரும் உணராத வகையில் அனைத்துத் தரப்பினரின் தேவையையும் பூர்த்தி செய்ய முயற்சிக்கக்கூடிய வழிகளைப் பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய விருப்பங்களைக் கண்டறிய வேண்டும் எனவே அந்த வகையான சமநிலைப்படுத்தும் இயல்பு மனோபாவத்தை பொறியாளர் தனக்குள்ளேயே வளர்த்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர் அல்லது அவள் தன்னை ஒரு மேலாளராகக் காட்சிப்படுத்தினால் அவர் குழப்பத்திற்கு பொறுப்பானவர் இப்போது நாம் மீண்டும் இந்த விவாதத்திற்குச் சென்றால் அங்கு வெவ்வேறு விருப்பங்கள் இருந்தன மேலும் மக்கள் விருப்பங்களை விரிவுபடுத்தி எது சரி எது தவறு என்று யோசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்படிச் சொல்ல ஏதாவது ஒரு புறநிலை தரநிலை இருக்க வேண்டும் சரி இது தவறு எல்லாவற்றையும் அகநிலை முடிவுகளுக்கு விட முடியாது ஏனென்றால் மதிப்பீட்டாளர்கள் எது சரி எது தவறு என்பதை மதிப்பிடுவதில் மாறுபடலாம் எனவே விவாதத்தின் அடுத்த முக்கியமான கவனம் பொதுவாக அளவுகோல்களை நோக்கியே இருக்க வேண்டும் எனவே அவர்கள் பின்பற்ற வேண்டிய புறநிலை தரநிலை என்ன தரநிலை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவே இது அல்லது அது தீர்வுகளை உருவாக்க வேண்டும் எனவே முடிவு சில புறநிலை தரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது அளவுகோல்கள் எனவே பெரும்பாலும் கார்ப்பரேட் அளவுகோல்களைப் போலவே சிக்கல்களைத் தீர்க்கும் போது பின்பற்ற வேண்டியவை தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்வதற்கு முன் நியாயமான உணர்வை வளர்ப்பது முக்கியம் இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் விருப்பத்தின் போட்டியாக உருவாகலாம் எனவே மேலாளரின் தலைவர்கள் போல் நாம் சொல்லிக் கொண்டதைப் போலவே நாம் வளர்ந்து வருகிறோம் என்றால் அது எப்போதும் மக்களைச் செய்யச் சொல்வதை மட்டும் கட்டளையிடுவதில்லை ஆனால் அதுவும் நான் செய்வதைப் போன்றதுதான் பிறகு நான் செய்துகொண்டிருக்கும் வழியை நீங்கள் கவனித்து அதைத் தானாக முன்வந்து வழிநடத்துவது எனப்படும் எனவே அந்த விஷயத்தில் மீண்டும் நாம் ஒரு அளவுகோலுக்கு வர வேண்டும் குறிப்பிட்ட துறைகளில் கடைப்பிடிக்க வேண்டிய தரநிலை என்ன என்பதை மற்றவர்களுடன் விவாதித்து ஒருமித்த கருத்துக்கு வருவது மிகவும் முக்கியம் எனவே அது அனைவரிடத்திலும் நேர்மை உணர்வை வளர்க்கிறது எனவே வெளிப்படையான பார்வைகளில் நாம் இங்கு பார்ப்பது போன்ற ஒரு சிறிய வழக்குகளை எடுக்க முயற்சிப்போம் மருத்துவ உபகரணங்களைத் தயாரிக்கும் நிறுவனத்தில் நீங்கள் உற்பத்திப் பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் எனவே வெட்டுக்கள் மற்றும் கீறல்கள் போன்ற காயங்கள் அரிதானவை ஆனால் அவை நடக்காதவை அவை நடக்கின்றன என்று சொல்ல முடியாது எனவே இந்த பொறியாளர்களும் நடக்கிறது எனவே HIV பாசிட்டிவ் AIDS நோயை உருவாக்கியிருக்கலாம் என்பது எனது மேற்பார்வையில் தயாரிப்பு நிபுணர்களில் ஒருவராக இருக்கலாம் என சக பணியாளர்கள் சில சமயங்களில் அறிந்துகொள்வார்கள் பணியாளர்கள் உங்களிடம் வந்து அவர் அல்லது அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் எந்த இடமாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் ஒப்பிடக்கூடிய பதவிகளுக்கு ஆனால் தொழிலாளர்கள் வலியுறுத்துகிறார்கள் எனவே இந்த முரண்பாட்டை நீங்கள் எவ்வாறு சிறந்த முறையில் தீர்க்கலாம் என்பது விவாதத்தின் ஒரு புள்ளியாகும் எனவே இங்கு நாம் கண்டறிவது இந்த குறிப்பிட்ட விஷயங்களில் 2 3 விஷயங்கள் முரண்படலாம் முதலாவதாக இந்த நபர் எச் வி பாசிட்டிவாக இருந்தால் அதைப் பற்றி நிறுவனத்திற்குத் தெரியும் அல்லது அதைப் பற்றி தெரியாதது போன்ற பணியாளர்களின் தகவல்களைப் பகிர்வது அடுத்ததாக நான் சில குணங்களைக் கொண்டவர்களுடன் செயல்படுவேன் என்பது போன்ற ஒரே மாதிரியான அடிப்படையில் நபரின் விளைவு இங்கே போன்ற சில குணங்கள் இல்லாதவர்களுடன் நான் வேலை செய்ய மாட்டேன் என்பது போன்றவையாகும் HIV பாசிட்டிவ் உள்ள நபருடன் வேலை செய்ய தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டவில்லை என நீங்கள் கண்டறிவது இப்போது இந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ளபடி முடிவெடுப்பதில் நாம் இருக்கிறோம் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களின் பேச்சைக் கேட்டு சில நடவடிக்கைகளை எடுப்பதா என்று மக்கள் பல நேரங்களில் குழப்பத்தில் இருப்பார்கள் ஆனால் மீண்டும் இந்த நடவடிக்கைகள் HIV பாசிட்டிவ் நபரின் வேலைக்கான உரிமையை மீறும் எனவே இதில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைச் செய்வதன் மூலம் நீங்கள் வழிநடத்தலாம் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபரை உங்கள் வகை வேலைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது குறிப்பிட்ட நபரை நிராகரிப்பதற்கு தேவையான அளவுகோலாக உள்ளதா என்பதைப் பொறுத்தது எனவே இது ஒரு இன்றியமையாத தரம் அல்ல எனவே அது ஒரு சோகத்திற்கு இட்டுச் செல்கிறது என்றால் அது ஒரு ஸ்டீரியோடைப் ஆகும் பிறகு என்ன நடக்கிறது அந்த நபரை அரவணைத்து ஒரு நிறுவனத்தில் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்மறையான படியைக் காட்டலாம் உண்மையில் அந்த நபர் தனது உடல்நலப் பிரச்சினைகளால் வேலையை இழக்கவில்லை மற்றும் இந்த உடல்நலப் பிரச்சினைகள் அந்த குறிப்பிட்ட வேலையில் பணியாளரின் செயல்திறனின் தன்மையுடன் நேரடியாக இணைக்கப்படவில்லை எனவே இதைச் செய்தால் மற்றவர் பார்த்தால் உங்கள் நேர்மறையான மனநிலையையும் ஆதரவையும் நீங்கள் எப்படிச் செயல்பட முயற்சிக்கிறீர்கள் என்பதை விரும்புங்கள் மற்றவர்களின் மனதில் உள்ள பயத்தை விட தவறான எண்ணங்களை நீக்கி HIV நோயால் பாதிக்கப்பட்ட இந்த நபருடன் அவர்களை தொடர்பு கொள்ளச் செய்தால் இந்த குழப்பத்திற்கு பதிலளிக்க இது சிறப்பாக முயற்சிக்கும் எனவே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவரின் செயல்திறனைத் தடுக்கப் போகிறதா என்பதை நீங்கள் ஒரு பக்கம் பார்க்க வேண்டும் அது இல்லையென்றால் ஒரு நபரை நாம் பாகுபாடு காட்ட முடியாது மற்றும் மற்ற ஊழியர்களுக்குக் கிடைக்கும் சில சலுகைகளை அவருக்குப் பறிக்க முடியாது ஆனால் தங்கியிருக்கும் மற்ற தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களின் மனதில் உள்ள சில ஸ்டீரியோடைப் காரணமாக இந்த நபருடன் தொடர்பு கொள்ளாதவர்கள் ஒருவராக இருக்கலாம் எனவே அந்த நபர்களின் பாதுகாப்பைப் பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் மேலும் அதைப் பற்றிய விழிப்புணர்வு முகாமை உருவாக்குவது மற்றும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய வேண்டும் மற்றும் செய்யக்கூடாது என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானது எனவே இது ஒரு சிறந்த வழி என்பதை அவர்கள் அறிந்துகொள்வது சில சமயங்களில் அவர்கள் அறியாதவர்களாக இருப்பதால் தவறான விளக்கமாக இருக்கும் சில வழக்குகளைப் பற்றிய தீர்ப்புகளை வழங்க முயற்சிக்கிறார்கள் எனவே அதை மறுபரிசீலனை செய்வது போல் இருக்க வேண்டும் எனவே இது போன்றவற்றை நாம் கண்டுபிடிப்பதற்கு வழிவகுக்கும் இந்த விவாதங்கள் அளவுகோல்களின் அடிப்படையிலும் புறநிலை தரநிலைகளின் அடிப்படையிலும் இருக்கும் எனவே பிரச்சனைகளை தீர்க்கும் போது அளவுகோல்களை பின்பற்ற வேண்டும் எனவே இந்த அளவுகோல்களை சந்திக்கும் முன் நியாய உணர்வை வளர்ப்பது முக்கியம் மற்றபடி ஒவ்வொருவரும் கடைபிடிக்கப் போகும் எந்த அளவுகோலையும் நிர்ணயிப்பதற்கு முன் மக்கள் தங்களுக்கு ஆலோசிக்கப்பட்டதாக உணரவில்லை என்றால் அது கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் விருப்பத்தின் போட்டிகளை உருவாக்கலாம் எனவே அதற்குத் திரும்பிச் செல்வது நாம் அங்கு என்ன காண்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் ஏனென்றால் இங்கே இந்த விஷயத்தில் ஒப்பிடக்கூடிய பதவிகளுக்கு இடமாற்றங்கள் கிடைக்காது பிறகு நீங்கள் செய்வது இதைப் பின்பற்றுவது போன்றது நியாயமான உணர்வு போன்றது எனவே இந்த நபரை அகற்றுவது அல்லது இடமாற்றம் செய்வது போன்ற தீர்ப்பு அந்த நபருக்கு எதிராக இருக்கலாம் அந்த நபருக்கு ஒரு நியாயம் போல் இல்லை எனவே இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு நாம் எந்த முடிவையும் எடுக்கும்போது இதனால் நாம் அதை உருவாக்கியிருக்கலாம் நீங்கள் அதைப் பற்றி ஆழமாக அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் இவை அனைத்தும் உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே உங்களைப் போன்ற உற்பத்திப் பொறியியலாளரான உங்களைப் போன்றவர்களின் பொறுப்பின் முதல் மற்றும் முக்கிய பகுதி இந்த விஷயத்தில் தொழில்நுட்ப மேலாளர் மக்கள் மனதில் சரியான விழிப்புணர்வை உருவாக்க சரியான பதில்களை உருவாக்கவும் பயத்தை அகற்றவும் ஒருவேளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் நிறுவனத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உள்ள நபரை ஏற்றுக்கொள்வது போன்ற ஒரு படி மேலே இந்த HIV நபருடன் தொடர்பில் இருப்பதால் நீங்கள் எந்தவிதமான பாதகமான விளைவுகளையும் சந்திக்கவில்லை என மற்றவர்கள் அவதானித்து பார்த்தால் மற்றவர்களும் தங்கள் கருத்துக்களை மாற்றிக் கொள்ளலாம் எனவே அடுத்து மேலாளர்களாக தலைவர்களின் பங்கு பற்றி நாம் விவாதித்த ஆலோசனை பொறியாளர்களின் பங்கு பற்றி விவாதிப்போம் அடுத்து ஆலோசனை பொறியாளர்களின் பங்கு பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே மேலாளர்கள் தலைவர்கள் மற்றும் இந்த ஆலோசகர் பொறியாளர்கள் என 3 பாத்திரங்களை இங்கே பார்த்தோம் இந்த விவாதத்தில் தலைவரின் மேலாளர்களின் பங்கு பற்றி விவாதித்தோம் ஆலோசனை பொறியாளர்களாக அவர்களின் பங்கு பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் இங்கே நாம் ஆலோசனை பொறியாளர்களின் பங்கைப் பற்றி விவாதிக்க முயற்சிக்கும்போது தனியார் நடைமுறையில் இருக்கும் பொறியாளர்களின் பாத்திரங்களைப் பற்றி விவாதிப்போம் மேலும் அவர்கள் சம்பள வடிவத்தில் இல்லை அவர்கள் சம்பளம் பெறும் ஊழியர்கள் அல்ல ஆனால் அவர்கள் செய்யும் சேவைக்கான கட்டணத்தால் அவர்கள் ஈடுசெய்யப்படுகிறார்கள் அடுத்த தொகுதியில் நாம் பார்க்கப் போகும் பல்வேறு முரண்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம்